குழாய்கள் வழியாக ஓட்டம் l எனவே நாம் இன்று கியர்களை மாற்றி அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வோம் இது உள் ஓட்டங்கள் எனவே உண்மையில் இது போன்றது நாம் முக்கியமாக குழாய் ஓட்டம் வெப்ப போக்குவரத்து குழாய் ஓட்டத்தின் போது வெகுஜன போக்குவரத்து ஆகியவற்றைப் பார்ப்போம் எனவே ஒரு குழாய் சரி என்று கருதுவோம் இந்த குழாய் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு திரவம் எங்களிடம் உள்ளது u0 என்பது குழாய்க்குள் திரவம் நுழையும் வேகம் என்று சொல்லலாம் எனவே அது குழாயில் நுழைவதற்கு முன் மற்றும் நான் ஆயங்களை வைத்தால் அது ஒரு தட்டையான வேக சுயவிவரம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இதை x திசை என்று அழைக்கிறேன் எனவே இது x 0க்குக் குறைவானது இது ஒரு தட்டையான திசைவேக சுயவிவரம் மற்றும் குழாயின் ஆரம் r0 மற்றும் குழாயின் விட்டம் D எனில் நடுப்புள்ளியைக் குறித்தால் எனவே இப்போது நாம் என்றால் குழாய்க்குள் திரவம் பாய்கிறது என்று சொல்லலாம் எனவே தட்டையான தட்டுக்கு ஒத்த திரவம் இது ஒரு சுழற்சி குழாய் இது ஒரு வட்ட குறுக்குவெட்டு வட்ட குறுக்குவெட்டு என்பதை நினைவில் கொள்க எனவே திரவம் குழாயில் நுழைந்தவுடன் அது இருக்கும் சுவரை அனுபவிக்கிறது மற்றும் r0 வலதுபுறம் இருக்கும் எனவே தட்டையான தகடு போலவே திரவத்தின் வேகம் சுவரில் 0 க்கு வரும் எனவே u இல் உள்ள r0 க்கு சமம் இப்போது நான் v என்று சொன்னால் ரேடியல் கூறு வேகம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே u என்பது x கூறு வேகம் மற்றும் v என்பது ரேடியல் கூறு ரேடியல் திசைவேக கூறு என்று வைத்துக்கொள்வோம் v இல் r0 என்பதும் 0 ஆகும் எனவே இது ஒரு தட்டையான திசைவேக சுயவிவரம் என்பதை நினைவில் கொள்ளவும் அதாவது குழாய்க்குள் நுழைவதற்கு முன்பு திரவமானது முதன்மையாக ஒரு திசையில் மட்டுமே நகர்கிறது ஆனால் சுவரைத் தொட்டவுடன் சுவரைத் தொட்டவுடன் அதன் திடீரென்று திரவம் ஓய்வெடுக்கிறது எனவே பிசுபிசுப்பு விளைவு பங்கு வகிக்கத் தொடங்கும் எனவே திரவமானது ரேடியல் மற்றும் அச்சு திசை ஆகிய இரு திசைகளிலும் நகரத் தொடங்கும் எனவே இது எல்லை அடுக்கு உருவாக்கத்தில் விளைகிறது எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது இடையில் உள்ள இடம் எனவே இது ஒரு வட்ட குழாய் என்பதை நினைவில் கொள்க எனவே குழாயின் விளிம்பில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் எல்லை அடுக்கு இருக்கும் மேலும் அவை மெதுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்றாக மாற்றப்படும் இப்போது இந்தப் பகுதியில் திரவம் கண்ணுக்குத் தெரியாத திரவத்துடன் தொடர்ந்து பாய்கிறது ஏனெனில் சுவரின் இருப்பு காரணமாக பிசுபிசுப்பான விளைவுகள் மெதுவாகவும் படிப்படியாகவும் திரவம் குழாய்க்குள் செல்லும் போது அனுபவிக்கும் எனவே சில இடங்களில் இந்த எல்லை அடுக்குகள் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குப் பிறகு நீங்கள் முழுமையாக வளர்ந்த முழுமையாக வளர்ந்த ஆட்சி என்று அழைக்கப்படுவீர்கள் எனவே முழுமையாக வளர்ந்த ஆட்சி என்பது குழாயின் உள்ளே உள்ள ஒவ்வொரு இடத்திலும் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் திரவ அனுபவம் சுவரின் இருப்பு ஆகும் எனவே பிசுபிசுப்பு விளைவு முழுமையாக வளர்ந்த ஆட்சிக்குப் பிறகு எந்தவொரு குறுக்குவெட்டில் உள்ள ஒவ்வொரு திரவத் துகளிலும் பங்கு வகிக்கத் தொடங்கும் எனவே முழுமையாக வளர்ந்த இடத்திற்குப் பிறகு குழாயின் இறுதி வரை கண்ணுக்குத் தெரியாத ஓட்டம் ஆட்சி இல்லை இப்போது நான் திசைவேக சுயவிவரத்தை வரைந்தால் என்று வைத்துக்கொள்வோம் திசைவேக சுயவிவரத்தை வரைந்தால் நிலை x1 நிலையில் x1 என்று சொல்லலாம் எனவே இது எல்லை அடுக்கின் இடம் எனவே நான் திசைவேக சுயவிவரத்தை வரைந்தால் அது அதிகபட்சமாக இருக்கும் அதிகபட்சம் எங்காவது மையத்தில் இருக்கும் எனவே உங்களுக்கு இது போன்ற சுயவிவரம் இருக்கும் சமச்சீராக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு சமச்சீர் திசைவேக சுயவிவரமாகும் எனவே இது தட்டையான வேகமாக இருக்க வேண்டும் எனவே எல்லை அடுக்குகளுக்கு இடையில் சுழற்சிக் குழாயில் நுழையும் திரவத்தின் அதே திசைவேக சுயவிவரத்தை அது இன்னும் கொண்டிருக்கும் எனவே இது எல்லை அடுக்குகளுக்கு இடையில் ஒரு தட்டையான வேக சுயவிவரத்தைக் கொண்டிருக்கும் பின்னர் திரவமானது எல்லை அடுக்கில் பின்தங்கியிருக்கும் எனவே x திசையில் இது போன்ற ஒரு வேக சுயவிவரம் உங்களிடம் இருக்கும் எனவே இது x1 இடத்தில் உள்ள x கூறு வேக சுயவிவரமாகும் எனவே இப்போது நான் சுயவிவரத்தைப் பார்த்தால் இது x1 இடத்தில் உள்ள சுயவிவரம் இப்போது நான் வேக விவரக்குறிப்பைப் பிறகு அல்லது முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் பார்த்தால் என்னிடம் இருப்பது பரவளைய வேக சுயவிவரம் எனவே இது x முழுமையாக உருவாக்கப்பட்ட ஆட்சியாகும் முழு வளர்ச்சியடைந்த ஆட்சிக்குப் பிறகு எங்கும் வேக விவரக்குறிப்பு நீங்கள் உள்ளே செல்லும் வரை மற்றும் ஆட்சி மாறும் வரை அதையே நினைவூட்டும் எனவே லேமினார் லேமினார் ஆட்சி அல்லது கொந்தளிப்பான ஆட்சி சுயவிவரங்கள் வேறுபட்டால் நீங்கள் எப்போதும் லேமினாரிலிருந்து செல்லலாம் எனவே நாங்கள் லேமினார் சுயவிவரத்தைப் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எங்களிடம் லேமினார் ஆட்சி உள்ளது நீங்கள் முழுமையாக வளர்ந்த ஆட்சியைக் கடந்தவுடன் வேக சுயவிவரம் இனி மாறாது என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது இந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் நாம் உண்மையில் நிறைய சுவாரஸ்யமான பண்புகளைக் கண்டறிய முடியும் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் x0 மற்றும் x முழுமையாக வளர்ந்த ஆட்சிக்கு இடையில் சரி ஆரத் திசையில் உள்ள திசைவேகம் பூஜ்ஜியமாக இல்லை dx ஆல் டு மட்டும் அல்ல எல்லா இடங்களிலும் 0 அல்ல dx ஆல் du இல் நுழைவதற்கு முன் 0 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லை மற்றும் அது ஒரு தட்டையான திசைவேக சுயவிவரத்தில் பாய்கிறது எனவே நீங்கள் முழுமையாக வளர்ந்த ஆட்சியை அடைந்தால் x fd ஐ விட அதிகமாக இருந்தால் திடீரென்று y கூறுகளின் வேகம் 0 க்கு செல்வதைக் காண்பீர்கள் பின்னர் dx ஆல் du 0 ஆக இருக்கும் திசைவேக சுயவிவரம் இல்லை திரவத்தை மாற்றவும் அந்த திசையில் தொடர்ந்து நகரும் ஆனால் அது ஒரு திட்டவட்டமான பரவளைய சுயவிவரத்தைக் கொண்டிருக்கும் எனவே இங்கே இந்த ஆட்சியில் திரவம் நுழைவதற்கு முன்பு நீங்கள் பார்த்தால் dr by dr என்பதும் 0 க்கு சமம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு தட்டையான வேக சுயவிவரத்துடன் தொடங்குகிறீர்கள் ஆனால் சுவரின் இருப்பு காரணமாகவும் திரவத்தின் பின்னடைவு காரணமாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது dr மூலம் du க்கு பிசுபிசுப்பான விளைவுகள் 0 க்கு சமமாக இல்லை எனவே இது உடனடியாக அர்த்தம் எனவே வேகம் x கூறு வேகம் இப்போது x மற்றும் r இரண்டின் செயல்பாடாக உள்ளது என்பதை இது உடனடியாகக் குறிக்கிறது எனவே அது ஒரு உடனடி உட்குறிப்பு இப்போது x மற்றும் r இரண்டின் செயல்பாடாக இருக்கும் எனவே இதை வைத்து என்ன செய்வது என்று பார்ப்போம் எனவே பிளாட் பிளேட் கேஸில் எங்களிடம் எப்போதும் குறிப்பு வேகம் இருக்கும் ஒரு பிளாட் பிளேட் கேஸில் எப்போதும் ஒரு குறிப்புத் திசைவேகம் இருக்கும் இது அடிப்படையில் இலவச ஸ்ட்ரீம் வேகம் ஆனால் ஒரு குழாய் ஓட்டத்தில் இலவச ஸ்ட்ரீம் திசைவேகம் என்று எதுவும் இல்லை ஒரு தட்டையான தட்டில் எந்த திரவம் எல்லை அடுக்கைக் கடந்தும் அது ஒரு இலவச ஸ்ட்ரீம் திசைவேகமாக பாய்கிறது மேலும் அதை அனைத்து அளவிடுதல் பண்புகளுக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு குழாய் வழியாக திரவம் பாயும் போது உள் ஓட்டத்தில் குறிப்பு வேகம் இல்லை எனவே குறிப்பு வேகத்தை வரையறுப்பதில் இருந்து நாம் தொடங்க வேண்டும் எனவே மிகவும் பொருத்தமான குறிப்பு வேகம் என்ன மாணவர் ஆம் ஏதேனும் பரிந்துரை மாணவர் u0 இல்லை அது குழாய் வலது முன் உள்ளது எனவே குழாயின் உள்ளே உள்ள குறிப்பு வேகம் என்ன மையத்தில் அதிகபட்சம் ஒரு சாத்தியம் வேறு என்ன சராசரி ஏன் சராசரி மாணவர் ஏனெனில் ஒவ்வொரு குறுக்கு பிரிவிலும் எனவே சராசரி ஓட்ட விகிதத்தை நாம் வரையறுக்கலாம் இது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று நிலையான ஓட்டம் சரியாக இருந்தால் அளவீட்டு ஓட்ட விகிதம் நிலையானது எனவே மீண்டும் அது ஒரு நிலையான ஓட்டமாக இருந்தால் ஒவ்வொரு குறுக்குவெட்டிலும் நிலையான ஓட்டம் நிலையானது அது மிகவும் முக்கியமானது ஆனால் அதை விட முக்கியமானது நான் ஒரு அளவிடும் சாதனத்தை வைக்கிறேன் என்று சொன்னால் அதன் முடிவில் ஒரு ஓட்டத்தை அளவிடும் சாதனத்தை உருவாக்குவதுதான் குழாயின் முடிவில் நான் எப்படி ரோட்டாமீட்டரை வைப்பேன் என்று எனக்குத் தெரியும் அல்லது குழாயின் முடிவில் வேறு சில மீட்டரை வைத்தேன் அல்லது உதாரணமாக வென்ச்சுரிமீட்டரை வைப்பேன் எனவே இப்போது நான் என்ன அளவிட முடியும் அல்லது நான் அளவிடுவது உண்மையில் சராசரி ஓட்ட விகிதமாகும் எனவே நான் குழாயின் முடிவில் ஒரு ஓட்ட மீட்டரை வைக்கும்போது எனவே முழுமையாக வளர்ந்த ஆட்சிக்குப் பிறகு சுயவிவரம் மாறாது என்பதை நினைவில் கொள்க எனவே நான் அளவிட முடியும் அது ஒரு மிக முக்கியமான புள்ளி நீங்கள் சராசரி ஓட்ட விகிதத்தை அளவிட முடியும் நீங்கள் கேட்கும் எதையும் குறிப்பாகப் பயன்படுத்த வேண்டும் என்று இதுவரை முழு பாடத்திட்டமும் எப்போதும் கூறியுள்ளதை நினைவில் கொள்ளுங்கள் அது அளவிடக்கூடிய அளவாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அதை ஒரு குறிப்பாகப் பயன்படுத்துவதில் அர்த்தமில்லை எனவே சராசரி ஓட்ட விகிதம் உண்மையில் நல்ல அளவிடக்கூடிய அளவுகளில் ஒன்றாகும் உண்மையில் வெப்பப் போக்குவரத்து வழக்கைப் பார்ப்போம் சராசரி வெப்பநிலையும் அளவிடக்கூடிய அளவு நன்றாக இருக்கிறது நாம் இப்போது இந்த அளவை வரையறுக்க வேண்டும் ஒரு கோட்பாட்டு புள்ளியில் இருந்து அது என்னவென்று எங்களுக்குத் தெரியாது ஆம் மாணவர் dx ஆல் du என்பது 0 ஆகும் மாணவர் u உண்மையில் இந்த இடத்திற்குப் பிறகு நீங்கள் x மற்றும் r அல்ல என்பதை நீங்கள் சரிசெய்கிறீர்கள் அது இல்லை என்பதை நாங்கள் கடுமையாகக் காட்டப் போகிறோம் எனவே இந்த புள்ளிக்கு முன் இந்த x fd எங்குள்ளது என்பது பற்றி இப்போது எங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த புள்ளிக்கு முன் u x மற்றும் r இரண்டின் சார்பாகவும் இந்த புள்ளியின் பின்னர் இது ஒரு செயல்பாடு மட்டுமே என்பதை நீங்கள் கவனிப்பதில் நீங்கள் சொல்வது சரிதான் ரேடியல் நிலையை நீங்கள் சிறிது நேரத்தில் பார்ப்பீர்கள் வேறு ஏதேனும் கேள்வி எனவே இப்போது இந்த சராசரி வேகம் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் மேலும் நாம் எழுதப்போகும் அனைத்து மாடலிங் சமன்பாடுகளுக்கும் அதை அளவிடும் அளவுருவாகப் பயன்படுத்த வேண்டும் சராசரி ஓட்ட விகிதத்தை வரையறுக்க வால்யூமெட்ரிக் ஓட்ட விகிதம் பாதுகாக்கப்பட்ட சொத்து என்ற முதல் கவனிப்பைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே இப்போது நாம் mdot ஐ வரையறுக்கலாம் எந்த குறுக்கு பிரிவில் உள்ள அளவீட்டு ஓட்ட விகிதம் அடிப்படையில் முழுப் பகுதியிலும் சராசரியாக உள்ளூர் வேகத்தில் அடர்த்தி dAc வலதுபுறத்தில் உள்ளூர் வேகம் அது வேறுபட்ட குறுக்குவெட்டு பகுதி எனவே அந்த திரவத்தின் அடர்த்தியானது dAc ஆல் பெருக்கப்படும் உள்ளூர் திசைவேகம் முழு குறுக்குவெட்டு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட x எந்த இடத்தில் வெகுஜன ஓட்ட விகிதம் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இப்போது இதை rho என வரையறுக்கலாம் எனவே அதுதான் சராசரி வேகம் என்பது வரையறை மற்றும் உண்மையில் நான் m ஐ இங்கு வைத்தேன் ஏனெனில் கிளாசிக்கல் இலக்கியத்தில் இது கப் மிக்சிங் அல்லது கலவை கப் எனப்படும் கலவை கப் வேகம் என்றும் அழைக்கப்படுகிறது எந்த வகையிலும் அது பயன்படுத்தப்படுகிறது கலவை கப் என்பது அடிப்படையில் பரப்பளவு சராசரி அல்லது குறுக்குவெட்டு சராசரி அளவைக் கலவை கப் அளவு என்று அழைக்கப்படுகிறது இது குறுக்கு வெட்டுப் பகுதியால் பெருக்கப்படுகிறது எனவே இது ஒரு வரையறை எனவே இங்கிருந்து நாம் உம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே um என்பது 1 ஆல் rho Ac என்பது dAc இல் rho u என்ற குறுக்குவெட்டில் ஒருங்கிணைந்ததாகும் டிஏசி என்றால் என்ன ஒரு குறுக்கு பிரிவில் உள்ள வேறுபாடு பகுதி என்ன வாருங்கள் மாணவர் 2 pi rdr அது கடினமாக இல்லை நான் ஒரு குறுக்குவெட்டை வரைந்தால் ஒரு சிறிய கோண உறுப்பை உள்ளே எடுத்தால் மற்றும் இது இடம் r மற்றும் இந்த தடிமன் dr என்றால் ஷெல்லின் பரப்பளவு 2 pi rdr ஆகும் எனவே இங்கு u m என்பது 1 ஆல் rho பகுதியின் குறுக்குவெட்டுப் பகுதி pi r0 சதுரமாக இருக்கும் ஏனெனில் r0 என்பது 0 முதல் r rho u 2 pi rdr வரையிலான குழாயின் ஆரம் ஆகும் எனவே அது rho pi r0 சதுர ஒருங்கிணைந்த r0 rdr ஆல் 2 pi ஆக இருக்கும் எனவே இப்போது அது ஒரு அடக்க முடியாத திரவம் என்று நான் கருதினால் எனவே இது ஒரு அடக்க முடியாத திரவம் ஒரு அடக்க முடியாத திரவம் என்று நான் கருதினால் அடர்த்தி மாறாது அதனால் நான் அடர்த்தியை ஒருங்கிணைப்பிலிருந்து வெளியே இழுக்க முடியும் எனவே கப் கலப்பு வேகம் 2 ஆல் r0 சதுர ஒருங்கிணைந்த 0 முதல் r0 u rdr வரை இருக்கும் இது கலவை கோப்பையின் வரையறை அல்லது குறுக்குவெட்டு சராசரி வேகம் இப்போது இது எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகும் முழு வளர்ச்சியடைந்த ஆட்சியில் இருந்தால் u என்பது x நிலையின் செயல்பாடு அல்ல ஆனால் முழுமையாக வளர்ந்த ஆட்சிக்கு முன் x மற்றும் r இரண்டின் செயல்பாடும் ஆகும் எனவே ஆரம் முழுவதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் 0 முதல் குழாயின் நீளம் L என்றால் எனவே உம் என்பது முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் பின் நிலையுடன் உண்மையில் மாறாத அளவு எனவே சராசரியானது x நிலையில் மாறாது எனவே இது ஒரு நல்ல குறிப்பு வேகம் ஆனால் நீங்கள் um ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் உள்ளூர் வேகம் என்னவென்று எனக்குத் தெரியாவிட்டால் சராசரி வேகம் என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது எனவே குறைந்த பட்சம் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் வேகம் சுயவிவரம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது அடுத்த பயிற்சியாகும் முழு வளர்ச்சியடைந்த ஆட்சியில் குறைந்த பட்சம் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் வேக விவரம் என்ன இதை எப்படி கண்டுபிடிப்பது மாணவர் நேவியர் ஸ்டோக்ஸ் சமன்பாடு அது மிகவும் சிக்கலானது அது உண்மைதான் நேவியர் ஸ்டோக்ஸ் சமன்பாடு குழாயில் எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகும் அவற்றை நீங்கள் தீர்த்தால் நீங்கள் அதைப் பெற முடியும் அதற்கான சில எளிய வழிகள் முழு வளர்ச்சியடைந்த ஆட்சியில் செயல்படும் சக்திகள் எவை நாம் வரைவோம் ஒரு குழாய் வரைவோம் எனவே இது எனது முழு வளர்ச்சியடைந்த ஆட்சி என்று வைத்துக்கொள்வோம் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் திரவத் துகள்களில் செயல்படும் சக்திகள் என்ன அழுத்தம் மற்றும் பிசுபிசுப்பு சக்தி வலது எனவே இரண்டிற்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்த முடிந்தால் நான் முடித்துவிட்டேன் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் வெட்டு மற்றும் அழுத்த சக்திகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை உருவாக்குவோம் என்னால் சமநிலையை ஏற்படுத்த முடிந்தால் நான் சரியாக செய்துவிட்டேன் எனவே இப்போது நான் ஒரு ஷெல் எடுத்தால் வளைய நான் குறுக்குவெட்டு வரைவேன் எனவே என்னிடம் வளைய குறுக்குவெட்டு இருந்தால் தி எனவே இது dx மற்றும் இது dr சமமாக இங்கே இது dx மற்றும் இது dr மற்றும் இது சில r நிலையில் அமைந்துள்ளது எனவே சிறிய ஷெல் சில r இடத்தில் அமைந்துள்ளது மற்றும் நான் ஒரு சக்தி சமநிலை செய்ய முடியும் எனவே நான் இந்த பெட்டியை இங்கே எடுத்தால் px என்று கருதினால் அந்த இடத்தில் அந்த உறுப்பு மீது செயல்படும் அழுத்தம் மேலும் இங்கு செயல்படும் அழுத்தம் p இன் x பிளஸ் dx ஆக இருந்தால் எனவே இதை நான் டெய்லர் தொடர் விரிவாக்கத்தைப் பயன்படுத்தி px plus dp ஆல் dx ஆக dx ஆக எழுதலாம் மற்றும் ஷேர் ஃபோர்ஸ் ஆக்டிங் என்றால் tau r tau r x மற்றும் இது tau r plus dr x ஆக இருக்கும் எனவே நான் இப்போது ஒரு சக்தி சமநிலையை உருவாக்க முடியும் எனவே இருப்பு என்னவாக இருக்கும் taur என்பது எந்த பகுதியில் நடிப்பது எந்த பகுதி மாணவர் ஆம் மாணவர் இது ஒரு வளையம் என்பதில் கவனமாக இருங்கள் எனவே இது ஒரு வட்ட கோண வலது எனவே பகுதியின் உட்புறம் 2pi r இல் dx வலதுபுறமாக உள்ளது எனவே tau r செயல்படும் பகுதி 2pi r இலிருந்து dx மைனஸ் tau r பிளஸ் d r ஆக உள்ளது நான் அதை tau r என்று எழுதலாம் அதனால் 2pi r கூட்டல் dr மன்னிக்கவும் 2pi rdr ஐ dx ஆக இருக்கும் எனவே இது ஷெல்லின் வெளிப்புற முனையில் உள்ள வெட்டு மற்றும் அழுத்த சக்திகளை என்னால் எழுத முடியும் 2பை ஆர்டிஆர் எனவே இது ஒரு வருடாந்திர உரிமை என்பதை நினைவில் கொள்க எனவே 2pi rdr என்பது இந்த கோண ஓடு பகுதி எனவே அது 2pi rdr மைனஸ் px ஆக 2pi rdr ஆகவும் dp ஆல் dx ஆகவும் 2pi rdr ஆகவும் dx ஆகவும் இருக்கும் எனவே அதுதான் அது நிலையான நிலையில் 0க்கு சமமாக இருக்க வேண்டும்